ஆகவே இந்த பாடத்திட்டத்தில் கடைசியாக திட்டமிடலைப் பார்ப்போம் தொண்ணூறுகளின் நடுப்பகுதியில் நான் கூறியது போல் திட்டமிடலுக்கான தொடர்ச்சியான அணுகுமுறைகள் இருந்தன அவை மிக நீண்ட திட்டத்தை உருவாக்குகின்றன அதாவது அவை மிக விரைவான வழிமுறைகள் மற்றும் பெரிய சிக்கல்களை தீர்க்கவும் பயன்படுகிறது இந்த அணுகுமுறைகள் அனைத்தும் 2 நிலை அணுகுமுறைகளாக இருந்தன அதாவது நம்மிடம் ஒரு திட்டமிடல் சிக்கல் உள்ளது நீங்கள் முதலில் இதை வேறுவிதமாக மாற்றி பின்னர் அதை தீர்க்கிறீர்கள் எனவே மிகவும் வெற்றிகரமான ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் இதனை ஒரு S A T சிக்கலாக மாற்றினால் உங்களுக்கு ஏற்கனவே S A T பற்றி நன்கு தெரிந்திருந்தால் நீங்கள் சில தீர்வுகளைப் பயன்படுத்தலாம் உண்மையில் S A T திட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு வழிமுறை இருந்தது இது தொண்ணூறுகளின் நடுப்பகுதியிலும் இந்த நூற்றாண்டின் முற்பகுதியிலும் மிகவும் வெற்றிகரமாக இருந்தது இது ஒரு நல்ல வழிமுறை என்று நமக்கு எப்படித் தெரியும் ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் ஒரு போட்டி I P C சர்வதேச திட்டமிடல் போட்டி இருந்தது அதில் மக்கள் தங்கள் திட்டங்களை சமர்ப்பிக்கிறார்கள் எனவே ட்ராவெல்லிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் போட்டியைப் போலவே இதில் நீங்கள் உங்கள் திட்டத்தை சமர்ப்பிக்கிறீர்கள் அவர்கள் அந்தத் திட்டத்தை பயன்படுத்தி சிக்கலை தீர்க்க முயற்சி செய்கிறார்கள் பின்னர் சிறந்த திட்டத்தை உடையவர் வெற்றியாளராக இருப்பார் எனவே SAT திட்டம் அந்தத் திட்டங்களில் ஒன்றாகும் அவை அந்தக் காலத்தில் மிகச் சிறப்பாகச் செயல் புரிந்தன மேலும் அவர்கள் செய்தது ஒரு திட்டமிடல் சிக்கலை ஒரு திருப்தி சிக்கலாக மாற்றுவதும் பின்னர் வழிமுறையை பயன்படுத்தி அதைத் தீர்ப்பதும் ஆகும் ஏனெனில் உங்களால் முதலில் சிக்கலை தீர்க்க முடியும்

அடுத்த 2 சொற்பொழிவுகளில் இதைப் பற்றி சுருக்கமாக பார்ப்போம் பின்னர் CSP சிக்கலை தீர்ப்பது பற்றி பார்ப்போம் எனவே இங்கே காட்டுவது வேறுபட்ட சிக்கலைக் கொண்டுள்ளது பின்னர் இதற்காக சில தீர்வுகளைப் பயன்படுத்துகிறது இதைத் தீர்க்க பல சிக்கல்களைத் தீர்க்கும் சூழ்நிலைகளில் தொடர்ச்சியான குழு உள்ளது வரைபடத் திட்டம் என்பது திட்டமிடலை ஒரு கட்டமைப்பாக மாற்றுகிறது எனவே இது திட்டமிடல் வரைபடம் என அழைக்கப்படுகிறது இது இன்று நாம் பார்க்க விரும்பும் ஒரு வழிமுறை மற்றும் இது வரைபடத் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது இது 1995 ஆம் ஆண்டில் ப்ளூம் என்ற இரண்டு ஆராய்ச்சியாளர்களால் வழங்கப்பட்டது எனவே இது மற்ற வழிமுறைகளுக்கு மாறாக சமீபத்தில் தோல்வியுற்றது அந்த வழிமுறைகள் அனைத்தும் பழையவை என்பதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் எனவே ஒரு பெயராக நான் இந்த வகைகள் என்னவென்று நான் சொன்னது போல் இது ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறது அதன் பெயர் திட்டமிடல் வரைபடம் என்று அழைக்கப்படும் பின்னர் திட்டத்திற்காக கட்டமைப்பில் தேடுதலை மேற்கொள்கிறது இந்த 3 வழிமுறைகளும் பொதுவான ஒரு விஷயத்தைக் கொண்டுள்ளன அவை S A T அல்லது C S P அல்லது திட்டமிடல் விஷயத்தில் அவர்கள் செய்யும் மாற்றம் இயற்கையில் ஒரு படிப்படியான மாற்றம் எனவே அவை குறிப்பிட்ட அளவிலான ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்றன பின்னர் நீங்கள் சொல்லக்கூடிய D F I D போன்ற ஒரு திட்டம் இருக்கிறதா என்று பாருங்கள் நீங்கள் எப்போது திட்டத்தை கண்டுபிடிக்க முடியும் என்பதைப் பார்க்க நீண்ட மற்றும் நீண்ட திட்டங்களை ஆராய்ந்து பாருங்கள் அதனால்தான் இந்த வழிமுறைகள் அனைத்தும் உகந்த தீர்வுகளைக் கண்டறிகின்றன ஏனெனில் அவை நீண்ட திட்டங்களைத் படிப்படியாக தேடுகின்றன எனவே மாற்றுவதற்கான வழிமுறை எதுவாக இருந்தாலும் அதை ஒரு SAT சிக்கலாக எடுத்துக் கொள்ளுங்கள் இது செயல் மற்றும் நிலைகள் மற்றும் புதிய நிலைகள் மற்றும் புதிய செயல் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பாகும் இதை நீங்கள் ஒரு திருப்தி சிக்கலாக வெளிப்படுத்துகிறீர்கள் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் இதன் முன்நிபந்தனை போன்ற விஷயங்கள் செயலால் திருப்தி அடைய வேண்டும் அந்த வகையான சிலவற்றை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அவை எப்போதும் சுருக்கமான பதில்களை கொண்டிருக்கும் எனவே திட்டமிடல் வரைபட கட்டமைப்பைப் பார்க்கும்போது திட்டமிடல் வரைபடம் என்பது ஒரு அடுக்கு வரைபடமாகும் இது ப்ரொபொசிஷன் அடுக்குகள் மற்றும் செயல்களின் அடிப்படையில் அடுக்குகளைக் கொண்டது எனவே ஒரு அடுக்கு P0 உள்ளது இது அனைத்து ப்ரொபொசிஷன்களையும் கொண்டுள்ளது பின்னர் ஒரு அடுக்கு A1 உள்ளது இது சாத்தியமான அனைத்து செயல்களின் அடுக்கு ஆகும் இந்த செயல்கள் முதலில் செய்யப்படலாம் இதனைத் தொடர்ந்து அடுக்கு P1 அனைத்து ப்ரொபொசிஷன்களையும் கொண்டுள்ளது இப்பொழுது நீங்கள் முதல் அடுக்கின் இறுதியில் இருக்கக்கூடும் இப்போது மற்ற வழிமுறைகள் அதாவது ஹியூரிஸ்டிக் தேடலுக்கான வித்தியாசம் கடந்த வகுப்பில் இதைப்பற்றி சுருக்கமாகக் குறிப்பிட்டோம் தளர்வு திட்டமிடல் சிக்கலைத் தீர்ப்பதில் எது சிறந்தது என்பதை தீர்மானிக்க ஹியூரிஸ்டிக் செயல்பாட்டுடன் ஃபார்வேர்டு ஸ்டேட் ஸ்பேஸ் தேடல் அல்லது ஃபாக்வேர்டு ஸ்டேட் ஸ்பேஸ் தேடலை நாம் கொண்டிருக்கலாம் இந்த ஹியூரிஸ்டிக் தேடல் அல்லது ஸ்டேட் ஸ்பேஸ் தேடல்கள் பிளான் ஸ்பேஸ் தேடலை மேற்கொண்டதை பற்றி கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் இங்கே ஒரு திட்டமிடல் வரைபடம் என்று அழைக்கப்படும் ஒரு கட்டமைப்பில் நாம் தேடினோம் இது சாத்தியமான அனைத்து நிலைகளின் ஒன்றிணைப்பாகும் எனவே உதாரணமாக ஒரு தொடக்க நிலை மற்றும் செயல் A1 ன் மூலம் நிலை S1 ஐ அடையும் செயல் செயல் A2 ன் மூலம் நிலை S2 ஐ அடையும் செயல் அதைத்தான் ஹியூரிஸ்டிக் தேடல் செய்யும் ஃபார்வேர்டு ஸ்டேட் ஸ்பேஸ் தேடல் நான் S1 க்குச் வேண்டுமா அல்லது S2 க்குச் செல்ல வேண்டுமா என்கிற முறையில் தேடலை செய்யும் ஆனால் வரைபட திட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை பின்வருமாறு காணலாம் உங்களிடம் இந்த தொடக்க அடுக்கு உள்ளது பின்னர் இந்த செயல்கள் A1 மற்றும் A2 இரண்டையும் உள்ளடக்கிய முதல் செயல் அடுக்கு உங்களிடம் உள்ளது பின்னர் உங்களிடம் ஒரு அடுக்கு உள்ளது இது அடிப்படையில் யூனியன் ஆக இருக்கும் அல்லது S ஆக இருக்கும் அதாவது S1 யூனியன் S2 நாம் அனைத்து முன்கணிப்புகளையும் ஒரு தொகுப்பில் ஒன்றாக இணைக்கிறோம் அது அடுத்த அடுக்கில் உள்ளது எனவே இந்த ப்ரொபொசிஷன் அடுக்குகள் மற்றும் செயல் அடுக்குகள் அடிப்படையில் நம்மிடம் உள்ளது எனவே இந்த வழிமுறைகள் அனைத்தையும் கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் முதலில் இந்த சிக்கலை ஒரு ப்ரொபொசிஷனல் சிக்கலாக மாற்ற வேண்டும் பின்னர் பிக்கப் அல்லது புட்டவுன் போன்ற ஆபரேட்டரை பயன்படுத்தலாம் எனவே டொமைனில் உள்ள பொருள்கள் என்னவென்று நீங்கள் பார்க்கிறீர்கள் அதனால் என்னிடம் 5 தொகுதிகள் A B C D E உள்ளது அது சாத்தியமான அனைத்து செயல்களையும் உருவாக்கும் எனவே இந்த 5 தொகுதிகள் மூலம் A1 ஐ B ல் ஸ்டேக் செய்வது மற்றும் A1 ஐ C ல் ஸ்டேக் செய்வது போன்ற சாத்தியமான அனைத்து செயல்களையும் உருவாக்குகின்றன இப்பொழுது A அதன் செயலைச் செய்யத் தொடங்குகிறது எனவே இதில் உள்ள ஒரு முக்கிய அம்சத்தை நான் உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் எனவே சுஸ்மானின் அனாமலியில் Sussman's anomaly பார்த்த அதே உதாரணத்துடன் இதைக் கொண்டு வேலை செய்வோம் இதன் பொருள் நாம் நிலை A லிருந்து தொடங்குவோம் C என்பது A ன் மீது உள்ளது B மேஜையில் உள்ளது மற்றும் அவை அனைத்தும் மேஜையில் உள்ளது எனவே முதல் அடுக்கு P0 ல் இந்த விஷயங்கள் அனைத்தும் இருக்கும் எனவே ஆர்ம் எம்டி ஆன் டேபிள் B கிளியர் B ஆன் டேபிள் A ஆன் C A கிளியர் C இவை செயல்படுகின்றன எனவே இது P0 அடுக்கு இப்போது திட்டமிடலில் 4 வகையான விளிம்புகள் உள்ளன முதலில் முன்நிபந்தனை விளிம்புகள் ஒரு செயலிலிருந்து முந்தைய அடுக்கில் உள்ள சில முன் நிபந்தனைகளுக்கு செல்கின்றன பின்னர் நேர்மறையான விளிம்புகள் எதிர்மறையான விளிம்புகள் இன்னும் ஒரு விளிம்பு உள்ளது இது முயூடெக்ஸ் ரிலேஷன் என்று அழைக்கப்படுகிறது இப்போது முன் நிபந்தனை விளிம்புகள் நேர்மறையான விளைவுகள் மற்றும் எதிர்மறையான விளைவுகள் ஆகியவற்றை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் முயூடெக்ஸ் இயக்கத்தில் உள்ளது எனவே ஆரம்ப அடுக்கில் இந்த ப்ரொபொசிஷன் நம்மிடம் உள்ளது எனவே இது ஒரு ப்ரொபொசிஷன் அடுக்கு P0 ஆகும் பின்னர் நாம் செயல் அடுக்கு 1 ஐக் கொண்டுள்ளோம் அதில் இந்த ப்ரொபொசிஷன்களில் சாத்தியமான அனைத்து செயல்களையும் செருக விரும்புகிறோம் அந்த செயல்களின் முன் நிபந்தனைகள் ஒரே நேரத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறிய கூடுதல் மாறியை வைக்க விரும்புகிறோம் அவை உண்மையாக இருந்தால் அதே நேரத்தில் அத்தகைய செயலை நாம் கருத்தில் கொள்வோம் முயூடெக்ஸ் ரிலேஷன் குறித்த இந்த கருத்து ஏன் வருகிறது எனவே அவர் சொன்னது போல இப்போது இது பெரும்பாலும் சில பரஸ்பர விலக்குகளைப் பயன்படுத்துகிறது எனவே இந்த கருத்தை நாம் பெறுவோம் எனவே இந்த முயூடெக்ஸ் ரிலேஷன் விளிம்புகள் ஒவ்வொரு அடுக்குகளிலும் முக்கியமாக இருக்க போகின்றன எனவே இந்த அடுக்குக்கு சொந்தமான முயூடெக்ஸ் ரிலேஷன் இருக்கும் இந்த அடுக்கு முயூடெக்ஸ் ரிலேஷனை கொண்டிருக்கும் அவை ஒரு செயல் அடுக்கில் ஒரு செயலிலிருந்து இன்னொரு செயலுக்கு அல்லது ஒரு ப்ரொபொசிஷன் அடுக்கில் ஒரு ப்ரொபொசிஷனில் இருந்து இன்னொரு ப்ரொபொசிஷனுக்கு இடையில் இருக்கும் அவை இரண்டு செயல்கள் அல்லது இரண்டு ப்ரொபொசிஷனுக்கு இடையில் இருந்தால் இதன் அர்த்தம் A ஒரே நேரத்தில் உண்மையாக இருக்க முடியாது எனவே A1 மற்றும் A2 க்கு இடையில் ஒரு முயூடெக்ஸ் இருந்தால் அவை இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது என்பதாகும் எனவே இந்த எடுத்துக்காட்டில் நீங்கள் காணக்கூடியது போல 2 செயல்கள் உள்ளன C ஐ A இலிருந்து அன்ஸ்டேக் செய்வது அல்லது பிக்கப் B மேலும் அவை இரண்டையும்ஒரே நேரத்தில் செய்ய முடியாது என்பதைக் காணலாம் ஏனெனில் அவை இரண்டிற்கும் தேவையான ஒன்று ஆர்ம் எம்டி எனவே கையை ஒருவர் மட்டுமே பயன்படுத்த முடியும் எனவே நீங்கள் அவற்றிற்கு இடையே ஒரு முயூடெக்ஸ் ரிலேஷனைக் கொண்டிருப்பீர்கள் அதேபோல் ப்ரொபொசிஷன்களுக்கிடையேயான மியூடெக்ஸ் ரிலேஷன் அவை ஒரே நேரத்தில் உண்மையாக இருக்க முடியாது என்று கூறுகின்றன இது நாம் திட்டமிடலை உருவாக்கும் போது தொடர்ந்து நடக்கும் ஒரு விஷயம் எனவே நாம் திட்டமிடல் வரைபடத்தை இடமிருந்து வலமாக உருவாக்குகிறோம் நாம் செயல்களை தொடர்ந்து செருகிக் கொண்டிருக்கிறோம் பின்னர் ப்ரொபொசிஷன் மற்றும் செயல்கள் பின்னர் ப்ரொபொசிஷன் மற்றும் செயல்கள் பின்னர் ப்ரொபொசிஷன் என தொடர்ந்து செருகிக் கொண்டே இருக்கிறோம் எந்த நேரம் வரை நாம் இதை செய்கிறோம் குறிக்கோள் ப்ரொபொசிஷன்கள் ஒரு ப்ரொபொசிஷன் அடுக்கில் தோன்றும் வரையிலும் மற்றும் அவற்றிற்கு இடையில் பரஸ்பரம் இல்லை எனத் தெரியும் வரையிலும் இதை தொடர்ந்து செய்வோம் எனவே நாம் ஆர்வமாக உள்ள இலக்கு ப்ரொபொசிஷன்கள் யாவை நம் விஷயத்தில் ஆன் A B மற்றும் ஆன் B C இல் நாம் ஆர்வமாக உள்ளோம் இந்த 2 ம் ப்ரொபொசிஷன் அடுக்கில் இருக்கின்றன உண்மையில் அவை ப்ரொபொசிஷன் அடுக்கில் முதல் முறையாக நிகழ்கின்றன அவை முயூடெக்ஸ் அல்ல அதாவது திட்டமிடல் வரைபடத்தின்படி அவை பரஸ்பரம் இல்லை பின்னர் நாம் சிக்கலைத் தீர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன அதனால் அந்த நேரத்தில் வழிமுறையின் முதல் கட்டம் ஃபார்வேர்டு தேடல் மற்றும் இரண்டாவது கட்டம் தொடங்குகிறது இது உண்மையில் ஒரு திட்டமா இதன் மூலம் அந்த இரண்டு இலக்குகளையும் அடைய முடியுமா அல்லது முடியாதா என கூறுகிறது எனவே இது ஒரு 2 கட்ட பிரச்சனை முதலில் திட்டத்தை உருவாக்குகிறீர்கள் பின்னர் தீர்வை தேடுகிறீர்கள் திட்டமிடல் வரைபடத்தை நீட்டிக்க முடியாவிட்டால் தீர்வை தேடுங்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்யவும் இப்போது நாம் எப்போதும் செருகும் ஒரு சீரான செயலாகும் அதன் பெயர் நோ ஆப் ஒரு முன்கணிப்பு P யை உள்ளீடாக எடுத்துக்கொள்கிறது மற்றும் அதே முன்கணிப்பு P யை வெளியீடாக கொடுக்கிறது எனவே அந்த பெயர் குறிப்பிடுவது போல நோ ஆப்பரேட்டர் ஆனது அந்த முன்கணிப்பின் மீது எந்த செயலையும் மேற்கொள்ளவில்லை எனவே இதை நாம் இந்த கோடுகளால் குறிக்கிறோம் ஆனால் அதற்குப் பிறகு அவற்றை நாம் வரைய மாட்டோம் ஏனென்றால் அவை உண்மையில் நிறைய இடத்தை எடுத்துக் கொள்ளும் எனவே இதன் விளைவாக P1 இல் நாம் அதே செயல்களை பெறுகிறோம் அதாவது கிளியர் B ஆன் டேபிள் B ஆர்ம் எம்டி ஆன் C A கிளியர் C இது ஒவ்வொரு அடுக்கிலும் இதே செயல்கள் தான் இருக்கும் ஏனெனில் நாம் எப்போதும் நோ ஆப்பரேட்டரை செருகுகிறோம் எந்தவொரு நோ ஆப் செயல்களின் விளைவையும் நீங்கள் காணலாம் திட்டமிடல் வரைபடம் ஒரே மாதிரியாக இருக்கும் ப்ரொபொசிஷன் அடுக்கில் உள்ள ப்ரொபொசிஷன்களின் தொகுப்புகள் ஒரே மாதிரியாக இருக்க போகின்றன ஏனென்றால் முந்தைய அடுக்கில் உள்ளவை தான் அடுத்த அடுக்கிற்கு செல்லும் நிச்சயமாக புதிய விஷயங்கள் அடிப்படையில் சேர்க்கப்படலாம் எனவே நம் எடுத்துக்காட்டில் சேர்க்கக்கூடிய புதிய விஷயங்கள் யாவை நம்மிடம் அன்ஸ்டேக் மன்னிக்கவும் பிக்கப் B என்ற ஒரு செயல் அதை நான் இங்கே எழுதுகிறேன் இதை நான் சேர்க்க முடியும் ஏன் இதை சேர்க்க முடியும் ஏனெனில் இதன் முன் நிபந்தனைகள் கிளியர் B ஆன் டேபிள் B மற்றும் ஆர்ம் எம்டி ஆகியவை உண்மை எனவே இது முதல் வகையான விளிம்பு அதாவது முன் நிபந்தனைகளின் விளிம்பு பின்னர் இரண்டாவது வகையான விளிம்புகள் நேர்மறையான விளைவுகள் எனவே ஹோல்டிங் B என்பது பிக்கப் B ன் விளைவாகும் எனவே நமக்கு இதிலிருந்து ஹோல்டிங் B க்கு ஒரு நேர்மறையான விளிம்பு கிடைக்கிறது மேலும் இதிலிருந்து ஆன் டேபிள் B க்கு ஒரு எதிர்மறையான விளிம்பு கிடைக்கிறது எனவே எதிர்மறையான விளைவை நாம் இவ்வாறு குறிப்பிடுகிறோம் மேலும் வாதத்தின் பொருட்டு இந்த செயலின் முடிவில் இது உண்மையாக இல்லை மற்றும் ஆர்ம் எம்டியும் உண்மையாக இல்லை எனவே இது மூன்றாவது வகையான விளிம்பாகும் முதல் வகை முன்நிபந்தனை விளிம்புகள் ஆகும் அவை ஒரு ப்ரொபொசிஷன்களிலிருந்து ஒரு செயல் அடுக்குக்குச் செல்கின்றன மேலும் அவை அடிப்படையில் A அவசியம் என்ற முன் நிபந்தனைகளைப் பிடிக்கின்றன இதனால் செயல் பொருந்தும் இரண்டாவது வகை நேர்மறையான விளைவுகள் ஆகும் அவை அடுத்த அடுக்கு ப்ரொபொசிஷனில் உண்மையாக இருக்கும் நோ ஆப் என்ற செயல் மேற்கொள்ளப்பட்டால் ஆன் டேபிள் என்பது அடுக்கில் தொடர்ந்து உண்மையாக இருக்கும் என்று நீங்கள் சொல்லலாம் எனவே இங்கே ஆன் டேபிள் A என்பது உண்மையாக இருக்கிறது நோ ஆப் என்ற செயல் மேற்கொள்ளப்பட்டால் அடுத்த அடுக்கிலும் அடிப்படையில் ஆன் டேபிள் A என்பது உண்மையாகவே இருக்கும் மேலும் ஒரு செயல் A இலிருந்து C ஐ அன்ஸ்டேக் செய்யும் செயலை சேர்க்கிறோம் அதற்கான முன் நிபந்தனைகள் கை காலியாக இருக்க வேண்டும் ஆன் டேபிள் A மற்றும் கிளியர் C என்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த இந்த நான்கும் முன்நிபந்தனைகள் ஆகும் ஹோல்டிங் C மற்றும் கிளியர் A என்பது இதன் விளைவாகும் இங்கே எதிர்மறையான விளைவு என்னவென்றால் இதை நாம் இப்படி குறிப்போம் இனி கிளியர் C உண்மை இல்லை இனி C ஆன் A உண்மை இல்லை மற்றும் ஆர்ம் எம்டி இனி உண்மை இல்லை எனவே எப்போது முயூடெக்ஸ் ரிலேஷன் உருவாகிறது ஒரு அடுக்கில் இரண்டு உள்ளீடுகள் அடிப்படையில் முயூடெக்ஸ் என்பதை எவ்வாறு வரையறுப்பது எனவே முதலில் செயல்களைப் பற்றி பேசலாம் செயல்கள் முயூடெக்ஸ் என்பதைக் குறிக்க நான்கு நிபந்தனைகள் உள்ளன எனவே பின்வரும் நிபந்தனைகளில் ஒன்று இருந்தால் நாம் a1 மற்றும் a2 என்பது முயூடெக்ஸ் எனக் கூறலாம் முதலாவது P1 என்பது a1 ன் முன்நிபந்தனைகள் மற்றும் P2 என்பது a2 ன் முன்நிபந்தனைகள் முயூடெக்ஸ் P1P2 அதாவது P1 மற்றும் P2 க்கு இடையில் ஒரு விளிம்பு உள்ளது அவை முயூடெக்ஸ் என்று கூறுகிறது எனவேa1 க்கு P1 ஒரு முன் நிபந்தனையாகவும் a2 க்கு P2 ஒரு முன்நிபந்தனையாகவும் இருந்தால் இவை முயூடெக்ஸ் இந்த செயல்களை ஒன்றாக செய்ய முடியாது அடிப்படையில் 2 விளைவுகள் P என்பது a1 ன் நேர்மறையான விளைவுகள் மற்றும் P என்பது a2 ன் எதிர்மறையான விளைவுகள் ஆக இருந்தால் இதுவே இரண்டு செயல்கள் முயூடெக்ஸ் ஆக இருப்பதற்கான இரண்டாவது நிபந்தனை இங்கே சில முன் கணிப்புகள் P நேர்மறை விளைவாக இருக்கிறது எனவே இந்த அடுக்கில் இந்த விளைவு விளிம்புகள் செயல் அடுக்கிலிருந்து அடுத்த அடுக்குக்குச் செல்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் செயல் அடுக்கில் ஏதேனும் 2 செயல்கள் முயூடெக்ஸ் ஆக உள்ளதா அல்லது இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முயற்சிக்கிறோம் எனவே செயல் a1 ஆனது P ஐ உருவாக்குகிறது மற்றும் செயல் a2 ஆனது P ஐ நீக்குகிறது என்றால் அது a2 ன் எதிர்மறை விளைவுகள் என்று பொருள் பின்னர் a1a2 முயூடெக்ஸ் ஆகும் இணையாக நடக்கும் இந்த 2 செயல்களின் சொற்பொருள்கள் அடிப்படையில் வரையறுக்கப்படவில்லை என்பதால் அவை ஒரே நேரத்தில் நடக்காது எனவே பொதுவாக வரைபட வரி இணையான திட்டத்தை உருவாக்க அனுமதிக்கும் அதாவது எடுத்துக்காட்டாக நம்மிடம் இரண்டு கை ரோபோ இருந்தால் பிக்கப் C மற்றும் மேஜையில் இருந்து B ஐ எடுப்பது போன்ற ஏதேனும் செயல்களை ஒரே நேரத்தில் செய்ய முடியும் எனவே இணையான செயல்கள் பொதுவாக அனுமதிக்கப்படுகின்றன நிச்சயமாக இரண்டையும் நம் செயல் அடுக்கில் உள்ள செயல்களாக வைத்திருக்கிறோம் ஆனால் இப்போது இந்த ஒரு கை ரோபோவை நன்கு அறிந்திருக்கிறோம் இது எவ்வாறு இயங்க முடியும் அந்த செயல்களில் ஒன்று மட்டுமே நிகழ முடியும் அதாவது இந்த செயல்கள் எப்படியாவது அடிப்படையில் முயூடெக்ஸ் என குறிக்கப்பட வேண்டும் எனவே இது ஒரு நிபந்தனை அல்ல என்பதை நாம் காண்போம் ஆனால் ஒரு நிபந்தனை என்னவென்றால் ஒரு செயல் P ஒன்றை உருவாக்குகிறது மற்ற செயல் P ஐ நீக்குகிறது இந்த இரண்டு செயல்கள் ஒரே நேரத்தில் நடந்தால் P உண்மையாக இருக்குமா அல்லது தவறாக இருக்குமா என்பது நமக்குத் தெரியாது நீங்கள் அவற்றை நேரியல் படுத்தினால் அந்த தொடர்ச்சியான செயல்களின் இறுதி விளைவு அடிப்படையில் வரிசையைப் பொறுத்து மாறும் எனவே நாம் அதைச் செய்ய முடியாது மூன்றாவது நிபந்தனை P என்பது a1 ன் எதிர்மறை விளைவு மற்றும் P என்பது a2 ன் முன் நிபந்தனை ஆகவே முன்கணிப்பு P என்பது செயல் a2 விற்கு தேவைப்படுகிறது மற்றும் P என்பது செயல் a1 ஆல் நீக்கப்பட்டது என்றால் பின்னர் a1 மற்றும் a2 இணையாக இருக்க முடியாது என்று கூறுகிறோம் மீண்டும் இதற்கான காரணம் என்னவென்றால் நீங்கள் அவற்றை நேரியல் படுத்தினால் 2 வரிசைகள் அடிப்படையில் அதே விளைவுகளை உருவாக்காது எடுத்துக்காட்டாக நீங்கள் முதலில் a1 ஐ செய்யப் போகிறீர்கள் என்றால் அது P ஐ நீக்கிவிடும் பின்னர் a2 க்கு செல்லலாம் அல்லது நீங்கள் முதலில் a2 ஐ செய்துவிட்டு பின்னர் a1 க்கு செல்லலாம் ஆனால் இந்த 2 செயல்களின் விளைவு வேறுபட்டது என்பதை நீங்கள் காணலாம் தேடலுக்கான இணையான திட்டம் ஒரு தீர்வுத் திட்டத்தை வழங்க அவை எப்போதும் நேர்கோட்டுடன் இருக்கக்கூடும் என்று நாம் விரும்புகிறோம் எனவே இது இன்னும் ஒரு நிபந்தனை அதாவது நான்காவது நிபந்தனை என்னவென்றால் இதை இப்படி வரையும்போது a1 ஆனது P ஐ உருவாக்குகிறது மற்றும் P ஐ நீக்குகிறது மேலும் a2 ஆனது P ஐ உட்கொள்கிறது மற்றும் P ஐ நீக்குகிறது இங்கே இரண்டு செயலும் ஏதேனும் ஒன்றை உட்கொள்கிறது எனவே இந்த புள்ளி P ஐ நீக்குவதைக் குறிக்கிறது இது ஒரு எதிர்மறை விளிம்பாகும் இது P என்பது a1 ன் ஒரு நிபந்தனை என்றும் P என்பது a1 இன் விளைவு இல்லை என்றும் கூறுகிறது இது P என்பது a2 ன் நிபந்தனை என்றும் P என்பது ஒரு விளைவு இல்லை என்றும் கூறுகிறது எனவே இரண்டு செயல்களும் இருந்தால் அவை ஏதேனும் ஒன்றை உருவாக்குகிறது நீங்கள் அதனை உட்கொள்கிறீர்கள் அதாவது 1 கேக் மட்டுமே உள்ளது மேலும் 2 பேர் இருக்கிறார்கள் எனவே அவர்களில் ஒருவர் மட்டுமே அடிப்படையில் சாப்பிடுகிறார் எனவே ஒரு கேக்கை a சாப்பிடுவதாகவும் கேக்கை b சாப்பிடுவதாகவும் கூறி இரண்டையும் ஒன்றாக வைக்க முடியாது நம் எடுத்துக்காட்டில் ஆர்ம் எம்டி மற்றும் மற்றும் பிக்கப் b என்ற செயல்களிலிருந்து ஒரு எதிர்மறை விளிம்பு இருப்பதைக் காணலாம் இந்த இரண்டு செயல்களும் ஆர்ம் எம்டியை நீக்குகிறது இந்த இரண்டு செயல்களும் ஆர்ம் எம்டியை உட்கொள்கிறது எனவே இந்த நான்காவது நிபந்தனை இதற்குப் பொருந்தும் இதற்கும் இதற்கும் இடையில் முயூடெக்ஸ் விளிம்பு உருவாகிறது மேலும் நோ ஆப் மற்றும் பிக்கப் B க்கு இடையில் முயூடெக்ஸ் ரிலேஷன் உருவாகிறது என கூறலாம் ஏனெனில் நோ ஆப் கிளியர் B ஐ உருவாக்குகிறது மற்றும் பிக்கப் B கிளியர் B ஐ நீக்குகிறது எனவே அவற்றில் ஒன்று அதை உருவாக்குகிறது என்றும் மற்றொன்று அதை நீக்குகிறது என்றும் கூறுகிறோம் இந்த 2 செயல்களும் இணையாக நடக்க முடியாது எனவே ஒரு செயலுக்கு இடையில் பல முயூடெக்ஸ் இருப்பதாக நீங்கள் நினைத்துப் பார்க்க வேண்டும் எனவே நம்மிடம் உள்ள ஒரு முயூடெக்ஸ் விளிம்பு இதற்கும் இதற்கும் இடையில் உள்ளது மற்றொரு முயூடெக்ஸ் விளிம்பு இந்த இரண்டிற்கும் இடையில் உள்ளது மேலும் மற்றவையும் செயல் அடுக்கில் உள்ளதை நிச்சயமாக நீங்கள் காணலாம் P1 மற்றும் P2 க்கு இடையிலான தொடர்பு முயூடெக்ஸ் ஆகும் P1 மற்றும் P2 ஆகியவை ஒரே அடுக்கில் உள்ளன வெளிப்படையாக முயூடெக்ஸ் ரிலேஷன் எப்போதுமே அடுக்கிற்குள் இருக்கும் நான் தவறான விளக்கத்தை எழுதுவேன் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்றால் P1 மற்றும் P2 ஆகியவை முயூடெக்ஸ் P1 ஐ உருவாக்கக்கூடிய அனைத்து வழிகளும் P2 ஐ உருவாக்கக்கூடிய அனைத்து வழிகளும் முயூடெக்ஸ் என்றால் இதன் மூலம் P2 ஐ உருவாக்கும் எந்தவொரு செயலும் முயூடெக்ஸ் இவ்வாறாக இத்தகைய செயல்கள் a1 மற்றும் a2 ஐ முந்தைய அடுக்கில் கண்டுபிடிக்க முடியாவிடில் P1 என்பது a1 ன் நேர்மறை விளைவுகள் மற்றும் P2 என்பது a2 ன் நேர்மறை விளைவுகள் இவ்வாறு இரண்டு செயல்கள் a1 மற்றும் a2 அவை நான் முயூடெக்ஸ் மற்றும் a1 என்பது P1 ஐ உருவாக்குகிறது மற்றும் a2 என்பது P2 ஐ உருவாக்குகிறது என கண்டறிந்தால் P1 P2 என்பது முயூடெக்ஸ் அல்ல என்று நாம் கூறலாம் ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அப்படி எந்த செயல்களும் இல்லை என்றால் a1 மற்றும் a2 இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்கின்றன எனவே அவற்றை முயூடெக்ஸ் என்று சொல்கிறோம் எனவே இந்த தீர்வை இங்கிருந்து கட்டமைக்க முயற்சிப்போம் நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் இந்த அடுக்கு a2 ஆகும் எனவே a2 என்பது a1 ன் சூப்பர்செட் ஆகும் அதாவது a1 ல் உள்ள ஒவ்வொன்றும் எப்போதும் a2 ல் இருக்கும் ஏனெனில் நாம் இங்கு மேற்கொள்வது நோ ஆப்பரேட்டர் இது இங்கு இருக்கிற அனைத்தையும் அடுத்த அடுக்கிற்கு கொண்டு செல்லும் இந்த நடவடிக்கை அனைத்தும் சாத்தியமானது எனவே பிக்கப் B C ஐ A லிருந்து அன்ஸ்டேக் செய்யும் செயலைத் தவிர இங்கு இருக்கிற அனைத்து செயல்களும் சாத்தியமாகும் எனவே எடுத்துக்காட்டாக எனது முதல் செயல் எதுவும் செய்யாதது என்று சொல்வது எப்போதுமே சாத்தியமாகும் சில விசித்திரமான காரணங்களுக்காக நான் நோ ஆப் ஐ செய்வேன் நான் நோ ஆப் ஐ செய்தால் அதற்குப் பிறகு நான் எப்போதுமே பிக்கப் B ஐ செய்ய முடியும் அல்லது நான் எப்போதும் C ஐ A லிருந்து அன்ஸ்டேக் செய்யும் செயலை செய்ய முடியும் இதன் பொருள் இந்த 2 செயல்களும் என் அடுக்கில் வர வேண்டும் எனவே அடுக்கு a1 ல் புதிய விஷயங்கள் சேர்ந்துள்ளன நம்மிடம் இருக்கக்கூடிய புதிய விஷயங்கள் யாவை எனவே அதை நாம் பார்க்க முடியும் நான் இதை மீண்டும் இங்கே எழுதப் போவதில்லை அதை நீங்கள் இங்கே நகலெடுக்க வேண்டும் ஆனால் இப்போது அது ஒரு சிறிய வேலை எனவே இதை நான் இவ்வாறு எழுதுவேன் a1 அதைத்தொடர்ந்து உங்களிடம் ஹோல்டிங் B உள்ளது பின்னர் இந்த B ஐ வைத்து நீங்கள் ஏதேனும் ஒன்றைச் செய்யலாம் நீங்கள் B ஐ C ல் ஸ்டேக் செய்யலாம் ஏனெனில் இதற்கு தேவையான அனைத்து நிபந்தனைகளும் அங்கே உள்ளன ஏனென்றால் நீங்கள் B ஐ எடுத்தால் பின்னர் நீங்கள் B ஐ வைத்திருக்கிறீர்கள் பின்னர் C கிளியராக உள்ளது ஏனெனில் இங்கே இருப்பது நோ ஆப் இதிலிருந்து நாம் ஒன்றைத் தெளிவுபடுத்துவோம் எனவே நாம் ஸ்டேக் B ஆன் C ஐ செய்யலாம் அல்லது நீங்கள் ஸ்டேக் B ஐ இல்லை மன்னிக்கவும் புட்டவுன் B ஐ செய்யலாம் இவை இரண்டும் கூடுதல் செயல்களாகும் அவை என்னுடைய அடுக்கில் சேர்க்கப்படும் அதேபோல் ஹோல்டிங் C க்கு ஸ்டேக் C ஆன் A ஸ்டேக் C ஆன் B மற்றும் புட்டவுன் C ஐ சேர்ப்பேன் எனவே எனக்கு ஒரே மாதிரியான A1 செயல்கள் உள்ளன இவை அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனது ப்ரொபொசிஷன் அடுக்கில் உள்ள ஒவ்வொரு முன்கணிப்புக்கும் நோ ஆப் உள்ளது நோ ஆப் செயலானது ப்ரோபோசிஷன் அடுக்கில் உள்ளவற்றை அடுத்த அடுக்கிற்கு கொண்டு செல்கிறது எனவே புதிதாக எதையும் நான் சேர்க்கக்கூடிய நிபந்தனை வரைபட திட்டத்தின் ஒரு பகுதியாகும் ஒரு செயலைச் சேர்ப்பதற்கு எனக்குத் தேவை என்னவென்றால் இதன் முன் நிபந்தனைகள் அடிப்படையில் முயூடெக்ஸ் அல்லாத பாணியில் கிடைக்க வேண்டும் எனவே மீண்டும் நீங்கள் ஸ்டேக் செய்ய வேண்டும் என்று சொல்ல எனக்கு என்ன தேவை என்று நீங்கள் பார்க்க வேண்டும் எனக்கு ஹோல்டிங் B மற்றும் கிளியர் C தேவை எனவே நிச்சயமாக அது அதன் விளைவுகளை ஏற்படுத்தும் இது ஆர்ம் எம்டி கிளியர் C இல்லை மற்றும் ஹோல்டிங் B இல்லை என்று சொல்லும் எனவே இந்த செயல்பாட்டில் நான் திட்டத்தை ஒவ்வொரு அடுக்காக உருவாக்குகிறேன் ஒவ்வொரு அடுக்கிலும் நான் முயூடெக்ஸ் என்ன என்பதைக் கண்டுபிடித்து அவற்றை வைக்க வேண்டும் திட்டமிடலில் நோ ஆப் ஒரே மாதிரியாகப் போவதை நீங்கள் கவனிக்க முடியும் இது இந்த ப்ரொபொசிஷன்களுடன் தொடங்குகிறது பின்னர் அது விரிவடைகிறது ஏனென்றால் ஒரு ப்ரொபொசிஷன் திட்டமிடலுக்குள் வரும்போதெல்லாம் நோ ஆப் அதை அடுத்த அடுக்குக்கு எடுத்துச் செல்லும் புதியவை மட்டுமே சேர்க்கப்படும் எனவே எடுத்துக்காட்டாக ஸ்டேக் B ஆன் C ன் மூலம் ஆன் B C கிடைக்கிறது எனவே இது ஒரே மாதிரியாக வளர்ந்து வருகிறது அதை நாம் காட்ட முடியுமா இது பொதுவாக சிக்கலின் அளவைப் பொறுத்து ஒரு பல்லுறுப்புக்கோவையாகப் போகிறது திட்டதின் அளவு அதிகரிக்கும்போது பல்லுறுப்புக்கோவையும் அதிகரிக்கிறது எனவே திட்டமிடல் வரைபடத்தை அமைப்பது வரைபட திட்டத்தின் முதல் கட்டமாகும் எனவே எந்த நிலை வரை இதை செய்ய வேண்டும் நிலை 1 அவை 2 சாத்தியக்கூறுகள் நீங்கள் ஒரு திட்டம் இருக்கும் கட்டத்தை அடைந்துவிட்டீர்கள் எனவே வாதங்களுக்கு நம்மிடம் 2 கை ரோபோ உள்ளது என்று சொல்லலாம்பிக்கப் C அன்ஸ்டேக் C A மற்றும் பிக்கப் B ஆகியவை செயல் a1 புட்டவுன் C மற்றும் பல செயல்கள் இரண்டாவது அடுக்கில் உள்ளன எனவே முதல் அடுக்கில் சொல்லுங்கள் நீங்கள் அன்ஸ்டேக் C A செய்கிறீர்கள் இரண்டாவது அடுக்கில் நீங்கள் புட்டவுன் C மற்றும் பிக்கப் A ஐ ஒரே நேரத்தில் செய்யலாம் மூன்றாவது அடுக்கில் நீங்கள் பிக்கப் B மற்றும் நான்காவது அடுக்கில் ஸ்டேக் B ஆன் C மற்றும் ஐந்தாவது அடுக்கில் ஸ்டேக் A ஆன் B ஐ செய்யலாம் எனவே உங்களிடம் 2 கை ரோபோ இருந்தால் 5 படி தீர்வைப் பெறலாம் ஒரு 1 கை ரோபோவைப் பொறுத்தவரை நீங்கள் கடைசி வகுப்பில் 6 படிகள் தீர்வு இருப்பதை அறிந்தீர்கள் ப்ரொபொசிஷன் அடுக்கில் உள்ள அனைத்து இலக்கு முன் கணிப்புகளும் நான் முயூடெக்ஸ் ஆக இருந்தால் இந்த கட்டம் முடிவடையும் உங்களால் அனைத்து இலக்கு ப்ரொபொசிஷன்களையும் கண்டுபிடிக்க முடிந்தால் அதாவது இலக்கு ப்ரொபொசிஷன்கள் என்பவை யாவை அவை ஆன் B ஆன் A B மற்றும் ஆன் B C இவை அனைத்தும் ஒரு ப்ரொபொசிஷன் அடுக்கில் இருந்தால் மற்றும் இவை நான் முயூடெக்ஸ் ஆக இருந்தால் இந்த ஃபார்வேர்டு பாணியில் திட்டமிடல் வரைபடம் அமைப்பதை நிறுத்திவிட்டு ஃபாக்வேர்டு தேடலை மேற்கொள்வோம் எனவே நீங்கள் இங்கே டெப்த் ஃபஸ்ட் போன்ற சில வழி முறையை மேற்கொள்ளலாம் சிக்கல் இன்னும் கடினமாக உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் வேறு முறையைப் பயன்படுத்தலாம் எனவே மக்கள் திருப்தி முறைகளைப் புரிந்து கொள்ள முயற்சித்துள்ளனர் நாம் எதைத் தேடுகிறோம் எனவே சில கட்டத்தில் அந்த விஷயங்களை இங்கே எழுதலாம் அவற்றை ஆன் B A மன்னிக்கவும் ஆன் A B மற்றும் ஆன் B C நான் இந்த ப்ரொபொசிஷன்களைத் தேடுகிறேன் எனவே அவை ஏதேனும் ஒரு அடுக்கில் ஏற்பட்டால் அவை P இல்லை என்றால் அவை முயூடெக்ஸ் அல்ல என்றால் நான் ஒரு ஃபாக்வேர்டு தேடலை தொடங்கி சொல்கிறேன் இதன் அனைத்து துணை இலக்குகளையும் மியூடெக்ஸ் அல்லாத பாணியில் முந்தைய அடுக்கில் கண்டுபிடிக்க முடியுமா இப்போது இவை செயல்களிலிருந்து வரும் நேர்மறையான இணைப்புகளைக் கொண்டுள்ளன மேலும் அந்த நேர்மறையான இணைப்புகள் நாம் உருவாக்கப் போகும் இறுதி தீர்வாக இருக்கலாம் இந்த நேர்மறையான இணைப்புகள் என்னவாக இருக்கும் இந்த ஸ்டேக்கை உருவாக்கும் இரண்டு செயல்கள் யாவை ஆனால் அவை முயூடெக்ஸ் அல்லாதவையா நான் உண்மையில் முயூடெக்ஸ் அல்லாதவைகளைத் தேடுகிறேன் எனவே முயூடெக்ஸ் அல்லாத செயல்களுடன் முயூடெக்ஸ் அல்லாத முன்நிபந்தனைகளை கண்டறிய இந்த ஃபாக்வேர்டு தேடலை நான் செய்ய வேண்டும் எனவே இது ஒரு நோ ஆப் செயல் என்று நீங்கள் யூகிக்க முடியும் எனவே முந்தைய அடுக்கில் நான் ஸ்டேக்கை வைத்திருந்தால் நான் சொல்கிறேன் ஏனென்றால் தீர்வு எங்கே என்று எனக்குத் தெரியும் எனவே கடைசி செயல் ஸ்டேக் A ஆன் B ஆக இருக்க வேண்டும் ஆனால் அடிப்படையில் அவை தேடலுக்கு வழி வகுக்கிறது எனவே இந்த இலக்கு தொகுப்பிலிருந்து ஒரு செயல் தொகுப்பைக் கண்டுபிடி இது முயூடெக்ஸ் அல்லாத இலக்கு தொகுப்பாக கருதுகிறது எனவே ஸ்டேக் A ஆன் B மற்றும் ஸ்டேக் B ஆன் C ஆகியவை முயூடெக்ஸ் ஆக இருக்கும் எனவே ஸ்டேக் A ஆன் B என்பது B ஐ கிளியர் இல்லாமல் ஆக்குகிறது இதேபோல் இதற்கு சில விஷயங்கள் தேவைப்படுகிறது எனவே ஏதோ ஒன்று வரும் அவை முயூடெக்ஸ்ஸாக இருக்கும் எனக்கு இங்கே ஒரு குறிக்கோள் தொகுப்பு தேவை பின்னர் இங்கே ஒரு செயல் தொகுப்பு அமைக்கப்பட வேண்டும் பின்னர் குறிக்கோள் தொகுப்பு வரும் இங்கே துணை இலக்குகள் மற்றும் பின்னர் செயல்கள் மற்றும் பின்னர் துணை இலக்குகள் மற்றும் பின்னர் செயல்கள் நான் ஆரம்ப அடுக்குக்கு வரும் வரை இது தொடரும் மற்றும் முயூடெக்ஸ் ரிலேஷனை எங்கும் பார்க்கவில்லை இது ஒரு வகை என்றால் இந்த வரியைக் கண்டறிந்தால் இது 6 அடுக்கில் மட்டுமே காணப்படும் என்று நீங்கள் நினைத்துப் பாருங்கள் இந்த குறிப்பிட்ட சிக்கலுக்கு 6 செயல்கள் தேவை என்பதை இப்போது நமக்குத் தெரியும் ஆனால் ஆறாவது அடுக்கில் பின்வருவனவற்றை கண்டறியலாம் ஸ்டேக் AB முயூடெக்ஸ் அதன் நிபந்தனைகள் மியூடெக்ஸ் அல்லது மியூடெக்ஸ் அல்ல ஹோல்டிங் A மற்றும் கிளியர் B ஆன் B C ஏற்கனவே இங்கே உள்ளன எனவே மீண்டும் ஒரு பாதையை கண்டுபிடிக்க முடிந்தது எனவே இந்த ஃபாக்வேர்டு தேடல் துணை இலக்கைக் கொண்ட ஒவ்வொரு இலக்கையும் மற்றொரு துணை இலக்கைக் கொண்டு தீர்க்க முயற்சிக்கும் இது நான்மியூடெக்ஸ் பாணியில் தொடக்க தொகுப்பு வரை இதை மீண்டும் மீண்டும் செய்கிறது எனவே இதைச் செய்யுங்கள் நிச்சயமாக இதைச் செய்யுங்கள் இந்த துணை இலக்கை அமைக்க முயற்சிக்கவும் மற்றொரு துணை இலக்கு தொகுப்பு 2 செயல்களாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக அது முயற்சி செய்யலாம் என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் நிச்சயமாக இது ஒரு தீர்வைக் கண்டுபிடிக்காது ஏனென்றால் 2 நோ ஆப் செயலும் இணையாக நடக்க இதற்கு 7 படிகள் தேவைப்பட வேண்டும் இந்த 6 படிகள் எங்கும் தேவை என்று நமக்குத் தெரியும் ஆனால் இதை முயற்சி செய்யலாம் இந்த சேர்க்கைகளை முயற்சி செய்யலாம் அல்லது இந்த சேர்க்கைகளை முயற்சி செய்யலாம் அல்லது மூன்றாவது சேர்க்கைகளை முயற்சி செய்யலாம் நாம் ஒருவித தேடலைச் செய்வோம் மற்றும் பொதுவாக வரைபடம் மற்றும் ஆல்புமின் முதல் ஃபாக்வேர்டு தேடல் வழிமுறை டெப்த் ஃபஸ்ட் தேடல் வழிமுறையாக இருந்தது எனவே ஃபார்வேர்டு தேடலில் இது போன்ற ஒரு அடுக்கில் உள்ள அனைத்து இலக்கு ப்ரொபொசிஷன்களும் நான் முயூடெக்ஸ் ஆக இருந்தால் நீங்கள் ஃபாக்வேர்டு தேடலை செய்கிறீர்கள் அது தோல்வியுற்றால் வரைபடத்தை இன்னும் ஒரு அடுக்கு மூலம் நீட்டித்து மீண்டும் அதே செயலைச் செய்யுங்கள் இப்போது நீங்கள் இன்னும் ஒரு அடுக்கு மூலம் வரைபடத்தை நீட்டிக்கும்போது நீங்கள் இன்னும் முயூடெக்ஸ் அல்லாதவற்றைப் பெறுவீர்கள் அல்லது நீங்கள் சொல்வது என்னவென்றால் ஒரு குறிக்கோள் தொகுப்பு முயூடெக்ஸ் அல்லாததாக இருந்தால் அடுத்த அடுக்கிலும் அது முயூடெக்ஸ் அல்லாததாக இருக்கும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் ஆனால் சில துணை இலக்கு முயூடெக்ஸ் அல்ல சில துணை குறிக்கோள் முயூடெக்ஸ்ஸாக இருக்கலாம் அதனால்தான் நாம் திட்டத்தை மேலும் மேலும் விரிவாக்க வேண்டும் எனவே 2 நிலைகள் உள்ளன ஒன்று ஒரு திட்டம் உள்ளது இதில் அனைத்து இலக்கு ப்ரொபொசிஷன்களும் கண்டறியப்படும்போது நிலை 1 முடிவடைகிறது பின்னர் ஃபாக்வேர்டு முறை தொடங்குகிறது எனவே நான் சொல்வேன் திட்ட வரைபடத்தை விரிவாக்குங்கள் மேலும் தேடலை மேற்கொள்ளுங்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள் எனவே நாம் அதைச் செய்கிறோம் என்பதால் திட்டத்தை நீங்கள் கண்டறிந்தால் அது மிகக் குறுகிய திட்டமாக இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் மற்றொரு நிலை எந்த திட்டமும் கண்டுபிடிக்கப்படவில்லை அல்லது இது கொஞ்சம் கடினமான நிலை எனவே எந்த திட்டமும் இல்லை என்று வழிமுறை கூறும்போது அதற்கான நிலைகளை விவரிக்க நமக்கு போதுமான நேரம் இல்லை ஆனால் பொதுவான யோசனை பின்வருமாறு எனவே இந்த திட்டமிடல் வரைபட நீட்டிப்பு கட்டத்தில் இதில் என்ன நடக்கிறது என்பது அதிக ப்ரொபொசிஷன்கள் சேர்க்கப்படுவதால் மேலும் மேலும் பல விஷயங்கள் முயூடெக்ஸ் அல்லாதவையாக வரும் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் பிக்கப் B ஐ மேற்கொள்வது சாத்தியம் என்று சொல்லலாம் A லிருந்து C ஐ அன்ஸ்டேக் செய்வது சாத்தியம் பின்னர் நாம் ஏற்கனவே கிளியர் C ஐ வைத்திருக்கிறோம் பிக்கப் B க்குப் பிறகு நீங்கள் B ஐ C ல் ஸ்டேக் செய்யலாம் ஏனெனில் நம்மிடம் அன்ஸ்டேக் C A உள்ளது அதன்பின்னர் நம்மால் பிக்கப் A ஐ மேற்கொள்ள முடியும் எனவே ப்ரொபொசிஷன் அடுக்கில் ப்ரொபொசிஷன்கள் தோன்றுவதை நீங்கள் காணலாம் ஆனால் அவை முயூடெக்ஸ்ஸாக இருக்கக்கூடாது சில சமயங்களில் அவை முயூடெக்ஸ்ஸாக இருக்கும் பின்னர் நீங்கள் ஃபாக்வேர்டு தேடலை மேற்கொள்வீர்கள் சில அடுக்கில் சில முந்தைய அடுக்கில் அவை முயூடெக்ஸ்ஸாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் தொடக்க வகுப்பு வரை எல்லா வழிகளிலும் ஃபாக்வேர்டு தேடலை மேற்கொள்ள முடியாது எனவே நீங்கள் சாத்தியமான அனைத்து சேர்க்கைகளையும் முயற்சித்திருந்தால் மற்றும் சில அடுக்குகளில் அவை முயூடெக்ஸ் என்றால் பின்னர் நாம் திட்டமிடல் வரைபடத்தை நீட்டிக்கிறோம் அந்த அடுக்கு T என்று சொல்லவும் பின்னர் அதை T1 வரை நீட்டிக்கவும் பின்னர் நாம் திரும்பி வந்து தேடுகிறோம் எனவே பிளேமென் முதலில் காட்டியது இந்த நிபந்தனையாகும் நீங்கள் திட்டமிடலில் இருந்து நீட்டிக்கும்போது முக்கியமாக நீங்கள் ஒரு துணை இலக்கை தீர்க்க முயற்சிக்கிறீர்கள் துணை இலக்கு தொகுப்பு என்றால் என்ன துணை இலக்கு தொகுப்பு என்பது துணை இலக்குகளின் தொகுப்பாகும் அங்கு ஒவ்வொரு துணை குறிக்கோளும் நீங்கள் விரும்பும் தொகுப்பாகும் எனவே எடுத்துக்காட்டாக ஆன் A B மற்றும் ஆன் B C என்பவை சில துணைக் குறிக்கோள்களை கொண்டுள்ளது ஸ்டேக் A ஆன் B என்பது ஹோல்டிங் A கிளியர் B மற்றும் ஆன் B C ஐ கொண்டுள்ளது இந்த மூன்று செயல்களும் துணை இலக்கு தொகுப்பில் இருக்கும் இந்த செயல் துணை இலக்கு தொகுப்பில் வெவ்வேறு செயல்களைக் கொண்டிருக்கும் வேறு சில செயல்கள் துணை இலக்கு தொகுப்பில் வெவ்வேறு செயல்களைக் கொண்டிருக்கும் எனவே நாம் ஒரு துணை இலக்குகளின் தொகுப்பைக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் அடுக்கு T லிருந்து T1 அடுக்கிற்கு செல்லும்போது அதாவது திட்டமிடல் வரைபடத்தை அடுக்கு T லிருந்து அடுக்கு T1 வரை நீட்டிக்கும்போது துணை இலக்கு தொகுப்புகள் மாறாவிட்டால் நாம் செயல்முறையை நிறுத்தி விட்டு அதில் இருந்து சிறந்ததை தேர்ந்தெடுக்க முடியும் எந்தவொரு திட்டமும் இல்லை அல்லது இதற்குப் பின்னால் சில உள்ளுணர்வைப் பெற என்ன நடக்கிறது என்றால் நாம் முதலில் திட்டமிடல் வரைபடத்தை உருவாக்கும்போது ப்ரொபொசிஷன்களின் தொகுப்பில் கூடுதல் ப்ரொபொசிஷன்கள் எதுவும் சேர்க்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது சாத்தியமான அனைத்தையும் நாம் சேர்த்துள்ளோம் பின்னர் முயூடெக்ஸ் ரிலேஷன்களின் தொகுப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது இதன் பொருள் இனி முயூடெக்ஸ் ரிலேஷன்கள் சேர்க்கப்படவில்லை ஆனால் அப்போதும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதை இன்னும் ஒரு அடுக்கு மூலம் நீட்டிக்க முடியும் நீங்கள் இன்னும் பிளேமென் கூறியதை காணலாம் முதலில் இது முழுமையான நிபந்தனை இது திட்டமிடல் வரைபடத்தை அடுக்கு T லிருந்து T1 வரை நீட்டித்தால் சில இடைநிலை அடுக்கு n ல் அமைக்கப்பட்ட துணை இலக்கு நிலையானதாக இருக்கும் என்று கூறுகிறது B ஒரு புதிய துணை இலக்குகளைச் சேர்க்க முடிந்தால் நீங்கள் T இலிருந்து T1 க்கு நகரும் போது நீங்கள் இனி ஒருபோதும் எதையும் சேர்க்க முடியாது ஏனெனில் ப்ரொபொசிஷன்கள் மற்றும் முயூடெக்ஸ் உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது என ஒரு தொகுப்பு விதி கூறுகிறது எனவே இதற்கு மேல் நீங்கள் செய்யக்கூடியது எதுவுமில்லை இதைக் கண்டுபிடிக்க சிறிது நேரம் ஆகும் எனவே ஒரு வரைபடத் திட்ட வழிமுறை 2 நிலைகளில் செயல்படுகிறது ஃபார்வேர்டு கட்டத்தில் 4 வகையான விளிம்புகள் முன் நிபந்தனை விளிம்புகள் நேர்மறை விளைவுகள் எதிர்மறை விளைவுகள் மற்றும் முயூடெக்ஸ் உறவுகள் ஆகியவற்றைக் கொண்ட ஒரு திட்டமிடல் வரைபடத்தை உருவாக்குங்கள் அனைத்து இலக்கு பண்புகளையும் கண்டறிந்ததும் அது ஒரு அடுக்கில் மியூடெக்ஸ் அல்லாத வடிவத்தில் உள்ளது பின்னர் ஃபாக்வேர்டு தேடல் முறை மேற்கொள்ளப்படுகிறது அவை திட்டமிடல் வரைபடத்தில் ஒரு முயூடெக்ஸ் அல்லாத ஒன்றைத் தேட முயற்சிக்கிறது அங்கு முயூடெக்ஸ் ரிலேஷன்கள் இல்லை அதாவது அந்த செயல்கள் இணையாக இருந்தால் கூட சாத்தியமாகும் அதைக் கண்டுபிடிக்க முடியவில்லை எனில் அது திரும்பிச் சென்று திட்டமிடல் வரைபடத்தை இன்னும் ஒரு அடுக்கின் மூலம் நீட்டிக்கிறது மீண்டும் அது ஃபாக்வேர்டு முறைக்கு சென்று அதைச் செய்து கொண்டே இருக்கும் எனவே இன்னும் ஒரு கட்டத்தில் அது ஒரு தீர்வைக் காண்கிறது அல்லது ஓரளவு சுருக்கமாக விவரித்த இந்த அளவுகோல்கள் பூர்த்தி செய்யப்படுகின்றன அங்கு எந்தவொரு திட்டத்தையும் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியாது என்று அது கூறுகிறது எனவே திட்டமிடல் வரைபடம் உகந்த திட்டம் ஏனெனில் மிகக் குறுகிய கால இடைவெளி அல்லது ஒரு இணையான தீர்வு இருந்தால் அந்த இணையான தீர்வுகளைக் காணக்கூடிய படிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் குறைவு எனவே நாம் பேசும் டொமைனுக்கு இணையான தீர்வுகள் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் அதில் ஒற்றை கை ரோபோ உள்ளது ஆனால் பல களங்கள் இணையான தீர்வுகளைக் கொண்டிருக்கலாம் வரைபடத் திட்டம் நமக்கு என்ன தருகிறது என்பது ஒரு இணையான தீர்வைக் குறுகிய நேரத்தில் தருகிறது மேலும் எந்தவொரு அடுக்கிலும் உள்ள அனைத்து செயல்களையும் நேரியல் படுத்த முடியும் இது நமக்குத் தருவது அடுக்கு 1 ல் உள்ள செயல்களின் தொகுப்பு அடுக்கு 2 ல் உள்ள செயல்களின் தொகுப்பு அடுக்கு 3 ல் உள்ள செயல்களின் தொகுப்பு இது இணையான குறுகிய சாத்தியமான திட்டமிடல் ஆகும் எனவே இது ஒரு உகந்த வழிமுறையாகும் இது குறுகிய திட்டத்தை அளிக்கிறது மேலும் இது முந்தையதை விட பெரிய சிக்கல்களை தீர்க்க முடியும் மற்ற வழிமுறைகளுக்குச் செல்ல நேரமில்லை எனவே திட்டமிடுதலுடன் நான் முடித்துக் கொள்கிறேன் எனவே அடுத்த இரண்டு சொற்பொழிவுகளில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் சேட்டிஸ்பேக்சன் ப்ராப்ளம் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் இது உண்மையில் கணினி அறிவியலில் மிகப் பெரிய பகுதியாகும் அதில் வேலை செய்பவர்கள் எல்லாவற்றையும் ஒரு CSP ஆக முன்வைக்க முயற்சிக்கிறார்கள் அங்கே கான்ஸ்டன்ட் சேட்டிஸ்பேக்சன் ப்ராப்ளத்தை தீர்க்க பல செயல்முறைகள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே நாம் என்ன செய்வோம் என்பது ஒரு சிக்கலை எவ்வாறு ஒரு கான்ஸ்டன்ட் சேட்டிஸ்பேக்சன் சிக்கலாக முன்வைப்பது என்பதை நாம் அறிவோம் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் சேட்டிஸ்பேக்சன் ப்ராப்ளம் என்றால் என்ன இதன் அடிப்படை யோசனைகள் யாவை அதைத் தீர்க்க நாம் பயன்படுத்தும் வழிமுறைகள் யாவை கான்ஸ்டன்ட் சேட்டிஸ்பேக்சன் ப்ராப்ளத்தை படிப்பது பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் தேடலை பகுத்தறிவுடன் இணைப்பதற்கான வாய்ப்பை இது தருகிறது அதாவது அடிப்படையில் நீங்கள் ஓரளவு தேடலைச் செய்ய முடியும் என்பதை அறிவீர்கள் ஆனால் நீங்கள் ஒருவிதமான பகுத்தறிவு மற்றும் கான்ஸ்டன்ட் சேட்டிஸ்பேக்சன் ப்ராப்ளத்தை செய்யும்போது தேடலைக் கொண்டிருக்கலாம் அடுத்த சில விரிவுரைகளில் அதன் சுவையை நாம் பெற முயற்சிப்போம் பின்னர் உள்நுழைவு மூலம் சரியான பிரதிநிதித்துவத்திற்கு செல்வோம் இத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம்